டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமின் 35 ஆவது மாட்யூலுக்கு வரவேற்கிறேன் நாம் ஏற்கனவே கண்கரன்சி கண்ட்ரோல் பற்றி விவாதித்தோம் இதுவே இரண்டாவது மற்றும் அவற்றின் மீது உள்ள இறுதியான மாட்யூல் ஆகும் எனவே முந்தைய மாட்யூலில் நாம் கண்கரன்சி கண்ட்ரோலில் உள்ள அடிப்படையான பிரச்சினைகள் பற்றி பார்த்தோம் மற்றும் மிக குறிப்பாகப் லாக் அடிப்படையிலான ப்ரோட்டாகால் பற்றி பேசினோம் மற்றும் லாக்கை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது பற்றி மிக எளிமையான முறையில் பேசினோம் டெட் லாக் என்பது பிளாக்கில் உள்ள ஒரு அபாயகரமான செயல் என்று பார்த்தோம் அதாவது நாம் லாக் இல்லாமல் எதுவும் செய்ய இயலாது மற்றும் உறுதியாக நாம் லாக்கை உபயோகித்தால் டெட் லாக் என்பது தவிர்க்கமுடியாமல் போகாத ஒன்றாகும் எனவே இங்கு நாம் எவ்வளவு தூரம் டெட் லாக் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்துகொள்வோம் எனவே டெட் லாக்கை கண்டுபிடிப்பதற்கு மற்றும் அவற்றை ரெக்கவர் செய்வதற்கும் இருக்க வேண்டும் மேலும் நாம் முடிந்தால் டெட் லாக் ஏற்படாமல் முன்கூட்டியே அதை தடுப்பதற்கு சில வழிமுறைகள் உள்ளனவா என்பது பற்றி பார்க்க வேண்டும் பின்னர் அவற்றைப் படித்த பிறகு நாம் மிக எளிமையான டைம் அடிப்படையிலான ப்ரோட்டாகால் என்பதைப்பற்றி பார்க்க வேண்டும் அது எவ்வாறு டெட் லாக்கை தவிர்க்கிறதுஎன்பது பற்றி எனவே டெட் லாக் கையாளப்படுகிறது எனவே ஒரு ஒரு சிஸ்டமில் உள்ளது எனில் மிக எளிமையான யோசனையை பற்றி மறுபடியும் திரும்பி பார்க்க வேண்டும் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள ஒரு தொகுப்பான இன்ஸ்டிரக்ஷன் ஆனது மற்றொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள ஒரு தொகுப்பான இன்ஸ்டிரக்ஷன்காக காத்திருக்கிறது என்றால் பின்னர் அவற்றில் எதுவுமே தொடர்ந்து நடைபெற முடியாது எனவே டெட் லாக் பிரிவென்ஷன் ப்ரோட்டாகால் என்பது ஒரு சிஸ்டமை டெட் லாக் நிலைக்கு செல்லாமல் தடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே கேள்வி என்னவென்றால் நாம் அந்த வழிமுறையை உருவாக்க முடியுமா எனவே நாம் ஏன் டெட் லாக் நிலைக்கு செல்கிறோம் ஏனென்றால் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரெக் கோஸ்ட்டை பல்வேறு விதமான லாக்குகளுக்கு அளிக்கிறது மற்றும் அவை கிராண்ட் செய்யப்படுகின்றன மற்றும் பின்னர் சில ரெக் கோஸ்ட் ஆனது வரும் மற்றும் நாம் சில நிலைக்கு வருவோம் எந்த நிலைக்கு என்றால் A ஆனது B க்கு காத்திருக்கும் மற்றும் B ஆனது C க்கு காத்திருக்கும் C ஆனது ஒருவிதமான நிலைமைக்காக காத்திருக்கும் பின்னர் நாம் அப்போது டெட் லாக்கிற்கு செல்வோம் எனவே ஒரு வழியில் ரெக் கோஸ்ட் மற்றும் ரிலீஸ் செய்வதற்கு மேலும் அவற்றினால் டெட் லாக் என்பது நடைபெறாமல் இருப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்க முடியுமா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த மாதிரியான சில வழிமுறைகள் உள்ளன உதாரணமாக ஒரு வழிமுறையானது பிரி டிக்லரேசன் என்பது உள்ளது அது ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனின் லாக்கின் அதனுடைய எல்லா டெபிட் ஐட்டங்களுக்கும் அதனுடைய எக்ஸ்க்யூக்ஷன் ஆனது ஆரம்பிப்பதற்கு முன்பே தேவைப்படுகிறது அதை காட்ட முடியும் மேலும் அது உறுதி செய்கிறது நீங்கள் டெட் லாக்கை கண்டிப்பாக பெற முடியாது என்று ஏனென்றால் மிக எளிமையான முறையில் நீங்கள் ஆரம்பிக்க முடியாது எல்லா லாக்குகளையும் நீங்கள் பெறும் முறையில் மேலும் நீங்கள் எல்லா லாக்குகளையும் இயற்கையாகவே பெற்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா டேட்டா ஐட்டமையும் அணுகமுடியும் மேலும் எனவே நீங்கள் தொடர்ந்து முன்னேறிச் செல்ல முடியும் இயற்கையாகவே அதனுடைய ஃப்லிப் பக்கமானது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனின் ஆரம்பத்தில் தாமதப்படுத்த முடியும் மிக அதிகபட்சமாக உள்ள பல வழிமுறைகளில் மற்றும் மிகக் குறிப்பாக அது உங்களிடம் உள்ள கண் கரன்சியின் உடைய நிலையை கீழே கொண்டு வருகிறது நன்று மிக புத்திசாலித்தனமான ஒன்று அது என்ன செய்யும் என்றால் எல்லா டேட்டா ஐட்டம் மீது ஒருவகையான பார்சியல் ஆர்டரிங்கை அது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனிலும் மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள அனைத்து டேட்டா ஐட்டம் மீதும் செய்யும் மேலும் அதற்கு தேவைப்படும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் உள்ள ஐட்டமை ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது லாக் செய்ய முடியும் எனவே முக்கியமானது என்னவென்றால் டேட்டா ஐட்டங்களுக்கு இடையேயான பார்சியல் ஆர்டரிங் ஆகும் மேலும் கருத்து என்னவென்றால் நீங்கள் ஒரு டேட்டா ஐட்டமை லாக் செய்து விட்டீர்கள் என்றால் ஒரு ஆர்டரில் அதாவது குறிப்பிட்ட ஒரு பார்சியல் ஆர்டரில் செய்து விட்டீர்கள் என்றால் பின்னர் நீங்கள் அந்த ஆர்டருக்கு அப்பாற்பட்டு லாக் செய்ய முடியாது உங்களால் செய்ய முடியும் என்றால் பின்னர் அது எதைக் காட்டுகிறது என்றால் டெட் லாக் நடைபெறாமல் தவிர்க்கப்பட்டதை காட்டுகிறது நம்மால் அதை செய்ய முடியாது ஆனால் நம்மிடம் அதற்கான நேரம் இல்லை அவை எவ்வாறு முழுமையாக வேலை செய்கிறது என்பதை பற்றி அறிந்துகொள்ள ஆனால் நான் அதை உங்களுக்கு தெரிந்துகொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே உள்ள பிரிவென்ஷன் வழிமுறைகளை பற்றி சொல்கிறேன் எனவே மற்ற சாதகமான பிரேவென்ஷன் திட்டங்கள் வேறு என்ன உள்ளன என்பதைப் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இங்கு நான் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டைம் ஸ்டாம்பை பயன்படுத்த முடியும் மேலும் அந்த டைம் ஸ்டாம்பை பயன்படுத்தி நான் சொல்லலாம் எந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் முதலில் நடைபெற்றது அதற்கு அடுத்த படியாக என்ன ட்ரான்ஸ்ஆக்ஷன் நடைபெற்றது டெட் லாக்கில் இருந்து தடுப்பதற்கு மற்றும் அவற்றில் உள்ள பல்வேறு வழிமுறைகள் ஏற்கனவே என்ன உள்ளன என்பதை பற்றி பார்ப்போம் இரண்டைப் பற்றி இங்கு விவாதிப்போம் முதலாவதாக வெயிட் மற்றும் டை ஸ்கீமில் நான் பிரியம்டிவ் என்பது பற்றி பார்ப்போம் நான் பிரியம்டிவ் என்பது எதையும் யாரும் முன்கூட்டியே தடுக்க முடியாது எனவே வெயிட் மற்றும் டை என்னவென்றால் பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஏனென்றால் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனுக்கும் ஒரு டைம் ஸ்டாம்ப் உள்ளது எனவே டைம் ஸ்டாம்ப் சிறியது என்றால் அது பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆகும் எனவே பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது புதிதான ஒன்றுக்கு காத்திருக்க வேண்டும் அவற்றின் ஐட்டமை ரிலீஸ் செய்வதற்கு எனவே இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் கான்பிலிக்ட் ஆக இருந்தது என்றால் பின்னர் அவற்றில் பழைய ஒன்று காத்திருக்க வேண்டும் மற்றும் புதிய ட்ரான்ஸ்ஆக்ஷன் பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷனுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக அவை ரோல்பேக் செய்யப்படலாம் எனவே கான்பிலிக்ட் இருக்கிறது என்றால் பின்னர் புதிய ஒன்று ரோல்பேக் செய்யப்படவேண்டும் மற்றும் பழைய ஒன்று காத்திருக்க வேண்டும் எனவே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது பலமுறை டை ஆக வேண்டியிருக்கிறது ஒரு டேட்டாவை பெறுவதற்கு ஒருவகையான ஸ்டார்வேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் அவை கண்டிப்பாக டெட் லாக் அல்ல ஏனென்றால் A ஆனது B விற்காக காத்திருப்பது மற்றும் B ஆனது A விற்காக காத்திருப்பது நடக்காது ஏனென்றால் ஏ மற்றும் பி இரண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பழையதாக இருக்கமுடியும் அவையே காத்திருக்க வேண்டும் மற்றொன்று அபார்ட் ஆக வேண்டும் அல்லது ரோல்பேக் ஆகவேண்டும் மற்றொன்று பிரியம்டிவ் ஸ்கீம் இதில் இவற்றை நாம் வவ்வுண்ட் மற்றும் வெயிட் ஸ்கீம் இவற்றில் பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது வவ்வுண்ட்அப் செய்யப்படுகிறது அல்லது புதிய ட்ரான்ஸ்ஆக்ஷன் மீது ரோல் பேக்கை போர்ஸ் செய்கிறது அவற்றை காத்திருப்ப சொல்வதற்கு பதிலாக எனவே அது பிரியம்டிவ் என்று அறியப்படுகிறது எனவே பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷன்ஆனது புதிய ட்ரான்ஸ்ஆக்ஷனை பிரியம்டிவ் அதைத்தொடர்ந்து காத்திருக்க வைக்கிறது மற்றும் அவற்றின்மீது ரோல்பேக் போர்ஸ் செய்து அவற்றை அபார்ட் செய்கிறது ஆனால் புதிய ட்ரான்ஸ்ஆக்ஷன் பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷனிற்காக காத்திருக்கலாம் எனவே பிரியம்டிவ் என்ற ஒன்றை செய்வதன் மூலமாக சாதகமான சிலவற்றை ரோல் பேக் செய்ய முடியும் மற்ற செயல்முறைகளை காட்டிலும் எனவே இது பிரியம்டிவ் ஸ்கீம் என்று அறியப்படுகிறது ஆனால் இதில் உள்ள ஒரு நன்மை என்னவென்றால் குறைந்தபட்ச ரோல் பேக்குகளையே இது நடைபெறஅனுமதிக்கிறது எனவே இந்த இரண்டு வகையான டைம் ஸ்டாம்ப் அடிப்படையிலான ஸ்கீம்களிலிருந்து டெட்லாக் நடைபெறாமல் தவிர்க்க முடியும் இந்த காரணத்துக்காகவே இது பலவகையான திட்டங்களில் இம்முறை பின்பற்றப்படுகிறது எனவே வெயிட் அண்ட் டை மற்றும் வவ்வுண்ட் அண்ட் வெயிட்இரண்டுமே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனை ரோல் பேக் செய்து அதனுடைய உண்மையான டைம் ஸ்டாம்பிலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்க செய்கிறது இதுவே குறைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்தாகும் நீங்கள் மறுபடியும் ரீ ஸ்டார்ட் செய்யும்போது உங்களுடைய ரோல் பேக் ஆனது நீங்கள் ரீ ஸ்டார்ட் செய்யும்போது உங்களுடைய டைம் ஸ்டாம்பை எப்போது ரீஸ்டார்ட் செய்யப்படுகிறதோ அதிலிருந்து ஆரம்பிக்காமல் உங்களுடைய டைம் ஸ்டாம்பை உண்மையான நேரத்திலிருந்து செய்ய வேண்டும் நீங்கள் எந்த நேரத்தில் ஆரம்பித்தீர்களோ மற்றும் அது அபார்ட் செய்யப்பட்டுவிட்டது மற்றும் ரோல்பேக் செய்யப்பட்டுவிட்டது எனவே பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது புதிய ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை காட்டிலும் பிரஸிடெண்ட்ஸ் பெற்று உள்ளது மற்றும் ஸ்டார்வேஷன் ஆனது தவிர்க்கப்படுகிறது எனவே நீங்கள் இப்போது என்னவாக வருவீர்கள் நீங்கள் இப்போது ஒரு புதிய கேண்டிடேட் ஏனென்றால் நீங்கள் ரோல்பேக் செய்யப்பட்டு விட்டீர்கள் எனவே அது மறுபடியும் ஆரம்பிக்கும் ஆனால் உங்களுடைய பழைய டைம்ஸ் ஸ்டாம்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் எனவே உங்களுடைய பிரஸிடெண்ட்ஸ் ஆனது உயர்வானதாக வரும் ஏனென்றால் அது வெயிட் மட்டும் டை நிலையில் உள்ளது மற்றும் வவ்வுண்ட் அண்ட் வெயிட் இரண்டிலும் பழைய ஒன்று பிரஸிடெண்ட்சில் இருந்தது எனவே உங்கள் பழைய டைம்ஸ் ஸ்டாம்ப்பை தொடர முடியும் நீங்கள் இயல்பாகவே அதிக பிரஸிடெண்ட்சை சிஸ்டமில் பெறுகிறீர்கள் இந்த வழியாக இயல்பாகவே பிரஸிடெண்ட்ஸ் அடிப்படையிலான வரிசையானது நடைபெறும் எனவே இதுவே டெட்லாக்கை தவிர்க்கும் ஆனால் இது ஸ்டார்வேஷனையும் தவிர்ப்பதை உறுதி செய்யும் எனவே இது மிகவும் எளிமையான மற்றுமொரு நல்ல ஸ்கீம் ஆகும் எனவே இதில் உங்களுடைய நேரமானது அடிப்படையாகவே முடிந்திருக்கும் என்னுடைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது டெட்லாக்கிற்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் காத்திருக்க முடியும் லாக் ஆனது கிராண்ட் செய்யப்படாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் பின்னர் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரோல் பேக் செய்யப்படும் மற்றும் ரீஸ்டார்ட் செய்யப்படும் இந்தக் டெட்லாக்கிற்கு வாய்ப்பில்லாமல் போகும் இது ஒரு எளிமையான செயல்படுத்துவதற்கு உள்ள வழியாகும் ஆனால் ஸ்டார்வேஷன் நிகழும் டைம் அவுட் அடிப்படையிலான ஸ்கீமில் மற்றும் இதில் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் நீங்கள் குறைந்த நேரம் காத்திருக்க வேண்டும் என்றால் பின்னர் நீங்கள் ரோல் பேக் செய்வதற்கு மற்றும் ரீஸ்டார்ட் செய்வதற்கு அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் என்றால் பின்னர் உங்களுடைய த்ரோபுட் குறைந்துவிடும் ஏனென்றால் மிக அதிக ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் ஆனது அடிப்படையாகவே உங்களுடைய லாகில் காத்துக் கொண்டிருக்கும் எனவே கோட்பாட்டளவில் இது டெட்லாக்கை தவிர்க்கும் ஸ்டார்வேஷன் அடிப்படையில் நடைமுறை அடிப்படையில் இவையெல்லாம் மிகக் ஒரு சிக்கலான விஷயங்களாக அவற்றில் முடிவெடுப்பதில் உள்ளன இரண்டாவதாக டெட்லாக் அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் நூற்றுக்கணக்கான ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் சிஸ்டமில் நடந்துகொண்டிருக்கும் இப்பொழுது நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் டெட்லாக் நடைபெற்றது என்று ஏனென்றால் டெட்லாக் நடந்தது என்றால் பின்னர் நீங்கள் பிரிவென்டிவ் ஸ்கீமை பயன்படுத்த முடியாது டெட்லாக் நடைபெற்றது என்பதை கோட்பாடு அடிப்படையில் நிரூபிக்க முடியாது நீங்கள் அனுமதிக்கலாம் 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டாகால் வழியாக நடைபெற முடியும் என்றால் பின்னர் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதை கண்டுபிடிக்க வேண்டும் டெட்லாக் நடைபெறுவதற்கு மற்றும் அவற்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ட்ரான்ஸ்ஆக்ஷனை ரோல் பேக் செய்யும்போது எனவே இவற்றை செய்வதற்கு மறுபடியும் நீங்கள் கிராஃப் உருவாக்க வேண்டும் அந்த கிராஃப் ஆனது பிரஸிடெண்ட்ஸ் கிராஃப் போன்றே இருக்க வேண்டும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அவற்றிலுள்ள நோடுகள் ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷனையும் மற்றும் அவற்றில் உள்ள எட்ஜ்கள் ஆனது வரிசைப்படுத்தப்பட்ட இணையான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை குறிக்கிறது எனவே Ti யிலிருந்து Tj விற்கு எட்ஜ் போடும்போது அந்த எட்ஜ் ஆனது எதை குறிக்கிறது என்றால் Ti ஆனது Tj விற்கு காத்திருக்கிறது என்பதை குறிக்கிறது எனவே உங்களிடம் கான்பிலிக்ட் உள்ளது என்றாள் பின்னர் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது லாக்கை வைத்து இருக்கும் மற்றும் மற்றொன்று லாக்கை ரெக்கொஸ்ட் செய்யும் எனவே இதில் எட்ஜ்ஜில் என்ன போடுவீர்கள் என்றால் ஒரு ஸ்டேட் ஆனது காத்திருப்பதாகவும் அதாவது ஏற்கனவே எந்த ஒன்றிடம் லாக் ஏற்கனவே இருக்கிறதோ அவை லாக்கை ரிலீஸ் செய்யும் வரையிலும் காத்திருக்கும் மற்றும் இந்த வழியில் கிராஃப் ஆனது வரையப்படும் இயல்பாகவே Ti ஆனது Tj இப்போது வைத்திருக்கும் ஐட்டமை பெறுவதற்கு ரெக்கொஸ்ட் செய்யும் பின்னர் எட்ஜ் Ti Tj ஆனது கிராஃப்பில் இன்சர்ட் செய்யப்படும் மற்றும் ரிலீசானது நடைபெறும் பொழுது இந்த எட்ஜ் ஆனது Tj யிலிருந்து நீக்கப்படும் பின்னர் Tj ஆனது எந்த ஒரு ஐட்டமையும் வைத்து இருக்காது அதாவது Ti விற்கு தேவைப்படும் எந்த ஒரு ஐட்டமையும் வைத்து இருக்காது எனவே இந்த மாதிரியான ஒரு டைனமிக் கிராஃப் ஆனது அதாவது காத்திருக்கும் இந்த வகையான டைனமிக் கிராஃப் ஆனது முறையாக அப்டேட் செய்யப்படும் இப்பொழுது இயல்பாகவே கிராஃபின் உடைய விளக்கத்தில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் டெட்லாக் நடைபெற்றது என்றால் இந்த கிராஃப்பில் சைக்கிள் கண்டிப்பாக இருக்கும் எனவே எனவே கிராஃபின் எந்த ஒரு இடத்திலும் சைக்கிள் இருக்கிறது என்றால் பின்னர் கண்டிப்பாக அவற்றில் டெட்லாக் இருக்கும் அப்படி இல்லையெனில் அந்த கிராஃப் ஆனது வளரலாம் அல்லது குறையலாம் இந்த வழியில் இது இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கும் எனவே இது முக்கியமானது ஒரு கிராஃப் அசைக்கிளிக் இருப்பதை உறுதி செய்வதற்கு இது இப்போது டைனமிக் ஆக பல நூற்றுக்கணக்கான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் நடைபெறலாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது உருவாக்கப்படலாம் அல்லது அவை கமிட் ஆகலாம் அபார்ட் ஆகலாம் அவை லாக்கை ரெக்கொஸ்ட் செய்யலாம் மற்றும் அவை லாக்கை ரிலீஸ் செய்யலாம் எனவே எவ்வாறு ஒரு கிராஃபின் ஒவ்வொரு நிலையிலும் சைக்கிள் நடைபெறுகிறது அல்லது சைக்கிள் இருக்கிறது என்றால் டெட்லாக் ஆனது இயல்பாகவே நடைபெறும் எனவே உங்களுக்கு என்ன தேவை என்றால் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மற்றொரு பிராஸசை செயல்படுத்தி அது டெட்லாக்கை அந்த கிராஃபில் கண்டுபிடிக்க உதவுகிறது அதாவது அந்த கிராஃப்பில் சைக்கிள் இருக்கிறதா என்பதை பார்க்கிறது பின்னர் நீங்கள் அதே வழிமுறையை பின்பற்றலாம் அவற்றில் உள்ள ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனை ரோல் பேக் செய்வதற்கு மற்றும் சைக்கிளை உடைத்து பின்னர் மற்றொரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது முன்னேறிச் செல்ல முடியும் இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகளாகும் கிராஃப்பில் உள்ள வெயிட் என்பதற்கு உதாரணமாக இங்கு வலது பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இடதுபக்க புள்ளியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் T17 ஆனது T18 மற்றும் T19 னிற்காக காத்திருக்கும் T18 ஆனது T19 னிற்காக காத்திருக்கும் எனவே இதேபோன்று T20 என்பதை எதற்காகவும் காத்திருக்காது எனவே சில குறிப்பிட்ட நேரத்தில் T20 ஆனது செய்யப்படலாம் பின்னர் அது எப்பொழுது செய்யப்பட்டதோ பின்னர்T18 ஆனது முன்னேறிச் செல்ல முடியும் T18 முன்னேறிச் செல்ல முடியும் என்றால் பின்னர்T19 முன்னேறிச் செல்ல முடியும் பின்னர் T17 ஆனது முன்னேறிச் செல்ல முடியும் எனவே இங்கு டெட்லாக் வருவதற்கான எந்த ஒரு சாதகமான நிலையும் இல்லை ஆனால் கிராஃபில் இங்கு பார்த்தீர்களென்றால் அவற்றினுடைய வலது பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது இவை இரண்டுக்கும் இடையில் அவை ஒன்றுக்கொன்று காத்திருப்பது தெரியும் எனவே நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்தார்கள் என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல அது இந்த டெட்லாக்கை எப்பொழுதும் உடைக்க முடியாது மற்றும் இந்த டெட்லாக்கை கண்டுபிடிக்கும் சிஸ்டம் ஆனது அவற்றில் சைக்கிள்கள் இருக்கிறதா என்பதை கண்டறியும் பின்னர் அதற்கு ஏற்றார்போல் அவற்றில் உள்ள ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனை அபார்ட் செய்யும் மற்றும் மீதமுள்ள ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது வேலையைச் செய்ய முடியும் இதுவே ஒரு மிக சுலபமான டெட் லாக்கை கண்டறிவதற்கான மெக்கானிசம் ஆகும் எனவே எப்பொழுது டெட் லாக் கண்டுபிடிக்கப் படுகிறதோ பின்னர் அவற்றை ரெக்கவர்செய்ய வேண்டும் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரோல்பேக் செய்யப்படவேண்டும் டெட் லாக்கை உடைப்பதற்கு ஒரு வழிமுறையானது தேவைப்படுகிறது எந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ரோல் பேக் செய்யப்படவேண்டும் என்பதற்கு இயல்பாகவே இது மிகக் குறைந்த செலவில் அடிப்படையில் செய்யப்படுகிறது இது உங்களுக்கு தேவைப்படாது ஏனென்றால் நீங்கள் அதை ரோல்பேக் செய்யும் போது மறுபடியும் அதை கண்டுபிடிப்பீர்கள் இயல்பாகவே ஏனென்றால் நீங்கள் ரீஸ்டார்ட் செய்கிறீர்கள் மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷனை மறுபடியும் செய்கிறீர்கள் எனவே உங்களிடம் உள்ள ரோல்பேக் அடிப்படையில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு தூரம் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனில் ரோல்பேக் செய்யப்படலாம் என்பதனை அது மொத்தமாக 1 எனவே நீங்கள் ஒரு முழுமையான ட்ரான்ஸ்ஆக்ஷனையும் ரோல்பேக் செய்கிறீர்கள் அதாவது அபார்ட் செய்கிறீர்கள் பின்னர் ரீஸ்டார்ட் செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் அதை முந்தைய புள்ளியிலிருந்து ரோல் பேக் செய்யலாம் எனவே நாம் மிக பாதுகாப்பான புள்ளியிலிருந்து எவ்வாறு ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை மேற்கொள்வது என்பது பற்றி விவாதித்தோம் மேலும் இது மிக திறன் உள்ளது இப்போது என்றால் ட்ரான்ஸ்ஆக்ஷனை ரோல் பேக் செய்யும்போது இப்போது நீங்கள் டெட் லாக்கை உடைப்பதை தேவையானது என்று கருதுகிறீர்களா அப்போது நீங்கள் எவற்றையும் ரோல் பேக் செய்ய வேண்டாம் எனவே இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது இந்த டெட் லாக்கில் பங்கு பெறலாம்ஏனென்றால் அவை சில எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை கொண்டுள்ளன மூன்று இன்ஸ்டிரக்ஷன் களை முன்கூட்டியே செய்வதற்கு ஆனால் இதற்கு முன்னால் இது 300 இன்ஸ்டிரக்ஷன் களை செய்துள்ளது அவற்றை ரோல்பேக் அது தேவையில்லை அதாவது அந்த 300 இன்ஸ்ட்ரக்ஷன் களையும் நீங்கள் இந்த புள்ளியில் இருந்து மட்டும் ரோல் பேக் செய்யலாம் எந்த புள்ளியிலிருந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை பெறும்போது பிரச்சனை ஏற்பட்டதோ அதிலிருந்து எனவே இவையெல்லாம் சில வழிமுறைகள் த்ரோபுட்டை அதிகரிப்பதற்கு மற்றும் ஸ்டார்வேஷன் நிகழ்வதற்கான வாய்ப்பை குறைப்பதற்கு ஸ்டார்வேஷன் மறுபடியும் நடைபெறும் அதே ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது விக்டீம் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் ரோல்பேக் செய்யப்படும் என்றால் அதுவே ஸ்டார்வேஷன் இருப்பதற்கான சாத்தியமாகும் மற்றும் எத்தனை முறை ரோல்பேக் செய்யப்படுகிறதோ அது சாதாரணமாக காஸ்ட் விகிதமாக அறியப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனை ரோல்பேக் செய்யும் போதுஅது எத்தனை முறை ரோல்பேக் செய்யப்பட்டது அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனில் என்பதை வைத்திருக்க வேண்டும் எனவே அதிகமான காஸ்ட் என்பது வரும் என்றாள் பின்னர் ஒரு டான்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ரோல்பேக் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அது இன்பனைட் ஆக காத்திருக்க வேண்டாம் ஸ்டார்வேஷன் காரணமாக எனவே சில எளிய வழிமுறைகள் உள்ளன ரோல் பேக் செய்து டெட் லாக்கில் இருந்து இருந்து ரெக்கவரி செய்வதற்கு எனவே டெட் லாக் கண்டறிந்து ஏற்படாமல் தடுப்பதற்கும் மற்றும் ரெக்கவரி செய்வதற்கு உண்டான சில வழிமுறைகள் ஆன மிக எளிமையான டைம் பேஸ்ட் ப்ரோட்டாகால் அது இதற்கு முன்னால் நாம் பார்த்த 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டாகாலுக்கு எதிர்மறை ஆனதாகும் இந்த ப்ரோட்டாகால் ஆனது டெட் லாக்கிற்கு வழிவகுக்காது எனவே எனவே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் வழங்கப்படும்போது ஒரு டைம் ஸ்டாம்ப் ஆனது அது சிஸ்டமில் நுழையும்போது வழங்கப்பட வேண்டும் எனவே எந்த ட்ரான்ஸ் ஆக்ஷனுக்கு மிகக்குறைந்த டைம்ஸ் ஸ்டாம்ப் உள்ளதோ அவற்றை வைத்திருக்க வேண்டும் எனவே நேரமானது அதிகரிக்கும் வரிசையில் செல்லும் இப்பொழுது ப்ரோட்டாகால் ஆனது கண்கரண்ட் எக்ஸிகியூஷனை அதாவது டைம் ஸ்டாம்ப் ஆனது சீரியலைஃசபிலிட்டி வரிசையை தன்னை தானே கண்டுபிடித்துக் கொள்ளும் அதாவது எந்த வரிசையில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது நடைபெற வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கும் மற்றும் அதற்காக ஒவ்வொரு டேட்டா ஐட்டமிலும் 2 டைம் ஸ்டாம்ப் மதிப்பானது பராமரிக்கப்பட வேண்டும் ஒரு டைம் ஸ்டாம்ப் ஆனது டேட்டா ஐட்டமை ரைட் செய்வதற்கும் மற்றொன்று படிப்பதற்கும் க்யூவில் பராமரிக்கும் எனவே இதுவே மிக சமீபத்திய எழுதப்பட்ட மற்றும் படிக்கப்பட்ட டேட்டா ஐட்டம் ஆகும் எனவே w டைம் ஸ்டாம்ப் Q என்பது மிக அதிகமான நேரம் எடுத்துக்கொண்ட டைம் ஸ்டாம்ப் ஆகும் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனிலும் அது Q வை வெற்றிகரமாக ரைட் செய்வதை செயல்படுத்தும் எனவே இயல்பாகவே இதில் மிக அதிகமான டைம் ஸ்டாம்ப் என்றால் அதில் ரைட் நடைபெறுகிறது என்பது அர்த்தமாகும் இது போன்றே ரீட் செய்வதிலும் அதையே பின்பற்றுகிறது இப்பொழுது இதனை பயன்படுத்தி நீங்கள் ப்ரோட்டாகாலை உருவாக்க முடியும் எனவே நீங்கள் மறுபடியும் எழுதுவது மற்றும் படிக்கும் செயல்களில் உள்ள கான்பிலிக்டை மட்டும் பார்த்தீர்களென்றால் அவை டைம் ஸ்டாம்ப் வரிசையில் எக்ஸிக்யூட் செய்யப்படுவதை பார்க்கலாம் எனவே நாம் படிப்பதில் உள்ள வழக்கை எடுத்துக்கொள்வோம் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் T1 ஆனது படிப்பதை வழங்குகிறது இப்பொழுது டைம் ஸ்டாம்ப் T1 W timestamp என்று இருந்தால் அதனுடைய அர்த்தம் W timestamp என்பது சமீபத்தில் நடைபெற்ற ரைட் ஆகும் மற்றும் TS என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டைம் ஸ்டாம்ப் ஆகும் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது சமீபத்திய ரைட்டை விட பழையது ஆகும் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட மதிப்பை படிக்க வேண்டும் ஏனென்றால் சமீபத்திய ரைட் ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷனுக்கு பின்னால் நடைபெறுவதால் எனவே இந்த படிக்கும் செயலானது நீக்கப்படுகிறது மற்றும் Ti ஆனது ரோல் பேக் செய்யப்படவேண்டும் இதுவே எதிர்மறை ஆகும் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டைம் ஸ்டாம்ப் ஆனது சமீபத்திய W timestamp உடைய சரியான நேரத்திற்கு அதிகமாக நடைபெற்றதாக இருந்தால் பின்னர் படிக்கும் செயலானது எக்ஸிக்யூட் செய்யப்படும் மற்றும் நாம் படிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கும் போது எனவே இது மிக சமீபத்தில் நடைபெற்ற படிக்கும் செயலாக வருகிறது மற்றும் படிப்பதற்கான டைம் ஸ்டாம்ப் R timestamp என்பது படிப்பதில் உள்ள மிக அதிகமான டைம் ஸ்டாம்ப் உள்ள ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆக கருதப்படுகிறது இப்போது உங்களுக்கு உங்களுடைய மனதில் ஒரு குழப்பம் வரலாம் டைம் ஸ்டாம்ப் பற்றி அதுஎன்னவென்றால் எந்த சரியான நேரத்தில் எப்பொழுது படிக்கும் செயலானது நடைபெற்றது அல்லது எழுதும் செயலானது நடை பெற்றது என்பதில் இவை எல்லாம் ஒரு காரணமாக ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டைம் ஸ்டாம்பில் வரக்கூடும் எனவே எப்போது ஆரம்பிக்கப்படுகிறதோ அப்போது அவை பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் மற்றும் புதிய ட்ரான்ஸ்ஆக்ஷன்என்பவற்றோடு என்பவற்றுடன் நம்மால் காரண படுத்த முடிகிறது எனவே நீங்கள் R டைம் ஸ்டாம்பை அப்டேட் செய்யும் போது பின்னர் R டைம் ஸ்டாம்ப் என்பது ஏற்கனவே உள்ள மதிப்பை அதாவது சமீபத்திய ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டைம் ஸ்டாம்பை கொண்டிருக்கும் அது படிக்கப்படும் மற்றும் TS என்பது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டைம் ஸ்டாம்பாக கருதப்படுகிறது மற்றும் அது இப்போது படிக்கப்படுகிறது எனவே இது எப்போதும் நடைபெறாது ஏனென்றால் இது முந்தைய படிக்கும் ஆப்பரேஷன் ஆகும் நீங்கள் அதை அப்டேட் செய்ய வேண்டும் எனவே சமீபத்திய கருத்தின்படி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டைம் ஸ்டாம்ப் படிக்கப்படுகிறது எனவே நீங்கள் அதை கணக்கிட முடியும் மிக அதிகமாக சமீபத்தில் நடைபெற்ற ரீட் டைம் ஸ்டாம்பை கண்டறிவதில் இருந்து அறியலாம் மற்றும் அதுவே அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டைம் ஸ்டாம்பாக கருதப்படுகிறது ரைட் என்பது கொஞ்சம் கடினமான செயலாகும் ஆனால் அதை நாம் படிக்கும் செயல் போன்றே காரணம் படுத்த முடியும் எனவே Ti என்பது write என்ற செயலை கொடுக்கும் மற்றும் டைம் ஸ்டாம்ப் ஆனது TiR timestamp என்று இருந்தால் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரீட் டைம் ஸ்டாம்பை விட பழையதாக இருக்கும் எனவே மிக இளமையான ட்ரான்ஸ்ஆக்ஷன் என்பது Q வின் மதிப்பை படிக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஆக்ஷன்ஆகும் எனவே Ti உருவாக்கும் Q வின் மதிப்பானது முன்கூட்டியே தேவைப்படும் அது எழுதுவதற்கு முயற்சி செய்யும் ஆனால் ஏற்கனவே புதிய ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது அந்த மதிப்பை பயன்படுத்தி இருக்கும் எனவே சிஸ்டம் ஆனது புரிந்துகொள்ளும் எவ்வாறு என்றாள் T i என்பது எழுதியிருக்க வேண்டும் ஆனால் அது கிடைக்கவில்லை அதனால் அது உருவாக்க முடியவில்லை என்று புரிந்து கொள்ளும் எனவே ரைட் செயலானது Ti யை நிராகரிக்கும் எனவே அவற்றை எழுத முடியாது மற்றும் Ti ஆனது ரோல் பேக் செய்யப்படவேண்டும் இரண்டாவது வழக்கானது ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti கொண்டிருக்கும் டைம் ஸ்டாம்ப் ஆனது ரைட் டைம் ஸ்டாம்பை விட குறைவானது என்று கொள்வோம் எனவே என்ன அர்த்தம் என்றால் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது கடைசியாக நடைபெற்ற ரைட் ட்ரான்ஸ்ஆக்ஷனை விட பழமையானதாக இருக்கும் எனவே Ti என்பது Q வின் அப்ஸொலியூட் மதிப்பை ரைட் செய்வதற்கு முயற்சி செய்யும் மற்றும் இந்த ரைட் செயலானது மறுபடியும் நிராகரிக்கப்படும் மற்றும் Ti ஆனது ரோல் பேக் செய்யப்படும் அல்லது மற்ற வழக்குகளில் ரைட் செயலானது எக்ஸிகியூட் செய்யப்படும் மற்றும் ரைட் டைம் ஸ்டாம்ப் ஆனது இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடையதாக செட் செய்யப்படும் பின்னர் அது எழுதப்படும் எனவே இது மிக எளிமையான ப்ரோட்டாகால் ஆகும் ரீட் மற்றும் ரைட் செய்வதற்கு மற்றும் இங்கு உள்ள உதாரணம் இந்த ப்ரோட்டாகால் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக இது படிக்கப் படவேண்டும் மற்றும் இந்த நேரத்தில் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் இது ரைட் செய்யப்பட வேண்டும் எனவே இந்த ரீட் நடைபெற்று கொண்டிருக்கும்போது இது இயல்பாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் T3 யை காட்டிலும் எனவே இந்த புள்ளியில் T3 உடைய ரைட் டைம் ஸ்டாம்ப் ஆகும் மற்றும் இது பழைய ஒன்று ஆகும் மற்றும் அது ரீட் செய்வதற்கு முயற்சி செய்யும் எனவே இது அபார்ட் செய்யப்படும் இதேபோன்று நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் நான் விவரமாக மறுபடியும் ஆரம்பிக்க முடியும் ரைட் W வை பார்த்தீர்களென்றால் அது T4 என்பதில் ரீட் செய்ய முயற்சி செய்யும் எனவே ரீட் உடைய டைம் ஸ்டாம்ப் ஆனது T3 உடைய டைம் ஸ்டாம்பை விட தாமதமாக நடைபெற்று இருக்கும் எனவே இது அபார்ட் செய்யப்படும் எனவே நீங்கள் சிறிது நேரம் உங்களை சமாதான படுத்திக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது அவை டெட் லாக்கிற்கு வழிவகுக்கும் என்று எதையும் உறுதி படுத்தாது மற்றும் ஒரு மிகவும் திறனுள்ள சீரியலைசபில் மற்றும் இது மிக எளிமையான வழி வழிமுறை சீரியலைசபிலிட்டியை உறுதிப்படுத்துவதன் மூலம் டெட் லாக்கை தவிர்க்க முடியும் எல்லாம் டைம் ஸ்டாம்ப் வரிசையிலான ப்ரோட்டாகால்கள் தம்மைத்தாமே சீரியலைசபிலிட்டிக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன எனவே சிறிய டைம் ஸ்டாம்புகள் ட்ரான்ஸ்ஆக்ஷனில் அதிக டைம் ஸ்டாம்பிற்கு வழிவகுக்கின்றன ஏனென்றால் அவை இரண்டுமே மிக சமீபத்திய ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் ஆகும் எனவே வரிசையானது இந்த முறையில் செய்யப்படும் என்றால் அவற்றில் எந்த ஒரு சைக்கிளும் பிரஸிடெண்ட்ஸ் கிராஃபில் ஏற்படுத்த முடியாது என்றால் அவற்றில் சைக்கிள் இருந்தது என்றால் இயல்பாகவே நீங்கள் புதிதாக வந்தவர்களாக கருதப்படுவீர்கள் பழைய ட்ரான்ஸ்ஆக்ஷன்களோடு பார்க்கும் போது இவற்றை இந்த ப்ரோட்டாகாலில் அனுமதிப்பதில்லை எனவே அவற்றில் சைக்கிள்கள் இருக்க முடியாது அதன் மூலமாகவே உறுதிப்படுத்த முடியும் அவற்றில் டெட் லாக் இருக்க முடியாது என்பதை டைம் அடிப்படையிலான ப்ரோட்டாகால்களிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உருவாக்கப்படும் ஷெட்யூல் ஆனது கேஸ்கட் அற்றதாக உருவாக்கப்படலாம் மற்றும் இங்கு காட்டப்பட்டுள்ள உதாரணம் எல்லாம் ரெக்கவர் செய்யக்கூடியதாக மற்றும் சிலவற்றை ரெக்கவர் செய்ய முடியாததாக இருக்கலாம் அவை எல்லாம் இந்த டைம் அடிப்படையிலான ப்ரோட்டாகால் வழியாக உருவாக்கப்படுகின்றன எனவே நாம் பல்வேறு வழிகளின் மூலமாக டெட் லாக்கை தவிர்ப்பதற்கு உள்ள வழிமுறைகளை பற்றி தொகுத்து வழங்குவதற்கு முற்பட்டேன் சில வழிமுறைகள் ஆனது குறிப்பாக நாம் டைம் அடிப்படையிலான வழிமுறைகளைப் பற்றி பார்த்தோம் எனவே சில வழிமுறைகள் டேட்டா ஐட்டமை அணுகும் அடிப்படையில் பார்த்தோம் நாம் மிக குறிப்பாக டைம் அடிப்படையிலான வழிமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் மற்றும் இவற்றிலிருந்து வெவ்வேறு டைம் அடிப்படையிலான வழிமுறைகள் டெட் லாக்கை தவிர்க்க முடியும் மற்றும் டெட் லாக் நடைபெறும் சமயத்தில் அவற்றை கையாளுவதற்கான மிக எளிமையான வழிமுறையான கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் கொண்டு டெட் லாக்கை கண்டுபிடிக்க முடியும் என்பது பற்றி பார்த்தோம் மற்றும் அவ்வாறு அவை கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றை ரெக்கவர் செய்வதற்கான மிக எளிமையான வழிமுறை என்பது பற்றியும் மற்றும் நீங்கள் எவ்வாறு தீர்மானிப்பது எவை வெற்றி பெறும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் என்பது எவை ரோல்பேக் செய்யப்பட வேண்டும் மற்றும் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி மற்றும் அவற்றில் இருந்து நாம் மிக எளிமையான டைம் அடிப்படையிலான ப்ரோட்டாகால் கள் என்ன என்பது பற்றியும் மேலும் அவை ட்ரான்ஸ்ஆக்ஷன்களின் டைம் ஸ்டாம்பை எவ்வாறு பராமரிக்கின்றன ரீட் மற்றும் ரைட் அடிப்படையில் மேலும் நீங்கள் ரீட் மற்றும் ரைட் செய்வதை தொடர வேண்டுமா அல்லது ரிடை கண்டிப்பாக அபார்ட் செய்யப்பட வேண்டும் மற்றும் ரைட்டை தொடர வேண்டும் மற்றும் இதன் மூலமாக டெட் லாக் ஆனது சிஸ்டமில் நடைபெறாது இருந்த போதும் மற்ற பிரச்சினைகளான அவற்றை கேஸ் கேடிங் ரோல் பேக் செய்வது அல்லது அவற்றில் உள்ள சில ரெக்கவர் செய்ய முடியாத ஷெட்யூல்கள் டைம் அடிப்படையில் என்ன என்பது பற்றி பார்த்தோம்